டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்களின் பன்னிரெண்டாம் விரிவுரைக்கு வரவேற்கிறேன் இந்த விரிவுரையில் பார்மல் ரிலேஷனல் க்வரி லாங்குவேஜ் பற்றி பேசலாம் கடந்த இரண்டு மாட்யூல்களில் எஸ் க்யூ எல் பற்றியும் எஸ் க்யூ எல் இன் இன்டெர்மீடியேட் லெவல் அம்சங்களைக் கையாள்வதை பற்றியும் விவாதித்தோம் பின்னர் சில அட்வான்ஸ்ட் அம்சங்களையும் விவாதித்தோம் எஸ் க்யூ எல் இன் அடிப்படை மேத்தமெடிக்கல் மாடலான க்வரி லாங்குவேஜ் பற்றி இந்த மாட்யூலில் விவாதிப்போம் கடந்த மாட்யூலில் இதைத்தான் செய்தோம் தற்போது பார்மல் க்வரி லாங்குவேஜ் பற்றி புரிந்துகொள்வோம் முதன்மையாக ரிலேஷனல் அல்ஜீப்ரா மூலம் டப்பிள் ரிலேஷனல் கால்குலஸ் மற்றும் டொமைன் ரிலேஷனல் கால்குலஸ் அம்சங்களில் சிலவற்றைப் பார்க்கலாம் மேலும் அல்ஜீப்ராவிற்கும் இரண்டு கால்குலஸுக்கும் இடையிலான இகுவளென்ஸ் ஐ உதாரணம் மூலம் காண்பிப்போம் முறையான ரிலேஷனல் க்வரி லாங்குவேஜ் மூன்று வகைப்படும் முதலாவது ரிலேஷனல் அல்ஜீப்ரா இது ப்ரொஸிஸ்ரல் ஆகும் முடிவை அடைய என்ன செயல்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் குறிப்பிட வேண்டும் மேலும் முழு பார்முலேஷனும் செட் அல்ஜீப்ராவை அடிப்படையாகக் கொண்டது இரண்டாவது டப்பிள் ரிலேஷனல் கால்குலஸ் ஆகும் இது ப்ரொஸிஸ்ரல் அல்லாதது மற்றும் ப்ரீடிகேட் கால்குலஸை அடிப்படையாகக் கொண்டது மூன்றாவது டொமைன் ரிலேஷனல் கால்குலஸ் இது டப்பிள் ரிலேஷனல் கால்குலஸின் ஒரு சிறிய மாறுபாடாகும் மேலும் இதுவும் ப்ரொஸிஸ்ரல் அல்லாதது மற்றும் ப்ரீடிகேட் கால்குலஸை அடிப்படையாகக் கொண்டது ரிலேஷனல் அல்ஜீப்ரா உடன் தொடங்குவோம் இது 1970 ஆம் ஆண்டில் ஐபிஎம்மில் எட்கர் எஃப் கோட் என்பவரால் உருவாக்கப்பட்டது ஆகவே இது ஒரு பழைய பார்முலேஷன் என்பதை நீங்கள் காணலாம் இது ஒரு ப்ரொஸிஸ்ரல் மொழியாகும் இது ஆறு ஆபரேட்டர்களைக் கொண்டுள்ளது இந்த மாட்யூலில் அவற்றைப் பற்றி விரைவாகப் பார்க்கலாம் அவை செலக்ட் σ ப்ராஜெக்ட் Π யூனியன் Ս செட் டிஃபரென்ஸ் கார்டீசியன் ப்ராடக்ட் × மற்றும் ரீநேம் Ρ இவற்றின் அடிப்படையில் இண்டெர்செக்ஷன் மற்றும் டிவிசன் போன்ற சில டிரைவ்ட் ஆபரேஷன்களையும் பார்ப்போம் இந்த ஆபரேட்டர்கள் ஒவ்வொன்றும் ஒன்று அல்லது இரண்டு ரிலேஷன்களை உள்ளீடாக எடுத்துக் கொள்ளும் இதன் விளைவாக அவை ஒரு ரிலேஷன் ஐ உருவாக்கும் செலக்ட் ஆபரேஷனில் இருந்து தொடங்குவோம் இது σp என்ற நொட்டேஷனைக் கொண்டுள்ளது p என்பது செலக்ஷன் ப்ரீடிகேட் மேலும் பரன்தீஸிஸ்க்குள் ரிலேஷன் உள்ளது எனவே இது ஒரு செட்டாக வரையறுக்கப்படுகிறது அங்கு நீங்கள் அனைத்து டப்பிள்களையும் அதாவது t ஆல் நியமிக்கப்பட்ட அனைத்து ரோகளையும் சேகரிக்கிறீர்கள் அதாவது t € r ஐ சேகரிக்கிறீர்கள் இது ஏற்கனவே அந்த ரிலேஷன் இல் உள்ளவை மற்றும் செலக்ஷன் ப்ரீடிகேட் ஐ திருப்தி செய்பவை ஆகும் எனவே இந்த ப்ரீடிகேட் ஐ திருப்திப்படுத்தும் எந்தவொரு டப்பிளும் முடிவில் சேர்க்கப்பட்டுள்ளது திருப்தி அடையாத எதுவும் முடிவிலிருந்து விலக்கப்படுகிறது p இங்கே குறிப்பாக ஒரு ப்ரொபொசிஷனல் கால்குலஸ் பார்முலா அல்லது எக்ஸ்பிரஸன் ஆகும் இங்கே வெவ்வேறு டெர்ம்ஸ்களும் கஞ்சுங்க்ஷன் - Conjunction டிஸ்ஜுங்க்ஷன் Disjunction ν அல்லது நெகேஷன் Negation ¬ மூலமாக இணைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு டெர்மும் அட்ரிபியூட் ஆறு கம்ஃப்பரீசன் ஆபரேட்டர்கள் அல்லது கான்ஸ்டன்ட் போன்றதாக இருக்கலாம் எனவே எந்தவொரு எக்ஸ்பிரஸனையும் நாம் எழுத முடியும் ஒரு ப்ரீடிகேட் ஐ திருப்திப்படுத்தும் டப்பிள்களை ரிலேஷன் இல் இருந்து தேர்ந்தெடுக்கலாம் இங்கே ஒரு எளிய உதாரணத்தைக் காண்பிப்போம் இன்ஸ்ட்ரக்டர் ஒரு ரிலேஷன் டிபார்ட்மெண்ட் நேம் என்பது ஒரு அட்ரிபியூட் நிச்சயமாக பிசிக்ஸ் என்பது ஒரு கான்ஸ்டன்ட் அல்லது லிட்ரல் எனவே இந்த செலக்க்ஷன் அட்ரிபியூடான டிபார்ட்மெண்ட் நேம் பிசிக்ஸ்க்கு சமமாக இருக்கும் அனைத்து டப்பிள்களையும் தேர்ந்தெடுக்கும் மற்ற அனைத்தும் அகற்றப்படும் ரிலேஷனல் அல்ஜீப்ரா அறிமுகப்படுத்தும் நேரத்தில் நாம் பார்த்த உதாரணத்தையும் இங்கே மேற்கோள் காட்டியுள்ளேன் இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ரொபொசிஷனல் பார்முலா இருப்பதை நீங்கள் காணலாம் அங்கு இரண்டு டெர்ம்ஸ் உள்ளன a b d 5 எனவே செலக்க்ஷன் முடிவில் இந்த இரண்டு நிபந்தனைகளும் அனைத்து டப்பிள்களாலும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் ரிலேஷனல் அல்ஜீப்ராவில் செலக்க்ஷன் முதல் ஆபரேஷன் ஆகும் அடுத்து நாம் இரண்டாவது ஆபரேஷனிற்குச் செல்கிறோம் இது ப்ரொஜெக்ட் ஆபரேஷன் ஆகும் பல அட்ரிபியூட்களின் அடிப்படையில் ஒரு ரிலேஷனை ப்ரொஜெக்ட் செய்ய முடியும் pi Π என்பது நொட்டேஷன் r என்பது ரிலேஷன் A இல் உள்ள A1 A2 Ak முக்கிய அட்ரிபியூட் பெயர்கள் ஆகும் k குறைந்தது ஒன்றாக இருக்க வேண்டும் குறிப்பிடப்பட்ட இந்த அட்ரிபியூட்ஸ் Π A1 A2 Ak ரிலேஷனில் தக்கவைக்கப்படும் எனவே இந்த பட்டியலிடப்படாத r இன் காலம்களை எரேஸ் செய்வதன் மூலம் k காலம் கொண்ட ரிலேஷன் முடிவாக வரையறுக்கப்படுகிறது இயற்கையாகவே நீங்கள் சில காலம்களை எரேஸ் செய்தால் அந்த காலமில் வேறுபட்ட இரண்டு ரோக்கள் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடும் ரிலேஷன் அம்சத்தில் ஒவ்வொரு ரிலேஷனும் ஒரு செட் என்பதால் ஒரே நபர்களின் இரண்டு பிரதிகள் அனுமதிக்கப்படுவதில்லை எனவே இதன் விளைவாக நகல் காலம்கள் அகற்றப்படும் இது எஸ் க்யூ எல் என்ன செய்கிறது என்பதற்கு முரணானது என்பதை நினைவூட்டுகிறது எஸ் க்யூ எல் இல் நகல்கள் அல்லது பல செட்கள் இயல்பு நிலையாக அனுமதிக்கப்படுகின்றன இங்கு நாம் பேசுவது முற்றிலும் செட் தியரடிக்கான பார்மல் ரிலேஷனல் அல்ஜீப்ரா பற்றியது எனவே ப்ரொஜக்ட் இல் உள்ள நகல் ரோக்கள் முடிவிலிருந்து அகற்றப்படும் முன்னர் பார்த்த இன்ஸ்ட்ரக்டர் ரிலேஷனில் இருந்து ஒரு எடுத்துக்காட்டைப் பார்க்கலாம் ஐடி மற்றும் சாலரி ஐ நாம் ப்ரொஜக்ட் செய்கிறோம் Πid name சம்பளம் எனவே நாம் அதே ரிலேஷனில் உள்ள டிபார்ட்மெண்ட் நேம் ஐ நீக்குகிறோம் நாம் ரிலேஷனல் அல்ஜீப்ரா அறிமுகப்படுத்தும் போது முன்னர் பார்த்த உதாரணத்தைக் காணலாம் A B C ஆகிய மூன்று காலம்களில் இருந்து A மற்றும் C ஆகிய இரண்டு காலம்கள் மட்டும் ப்ரொஜக்ட் செய்யப்படுகிறது இது இரண்டு ரோக்களில் ஐடென்டிக்கலாக முடிவடைகிறது எனவே இறுதி முடிவில் இருந்து ஒரு நகல் நீக்கப்படும் மூன்றாவது ஆபரேஷன் மிகவும் எளிமையானது இது செட் தியரடிக் யூனியன் r மற்றும் s என்பது இரண்டு ரிலேஷன் ஆக இருக்கின்றன r Ս s என்பது r க்கு சொந்தமானவை அல்லது s க்கு சொந்தமானவை அல்லது இரண்டிற்கும் சொந்தமானவையாக இருக்க வேண்டும் இந்த இரு ரிலேஷன்களை ஒன்றிணைக்க நிபந்தனை உள்ளது இரண்டு ரிலேஷன்களுக்கும் ஒரே தன்மை இருக்க வேண்டும் மற்றும் தொடர்புடைய அட்ரிபியூட்க்கு காம்பெடிப்பில் டொமைன் இருக்க வேண்டும் ஆகவே நான் r இன் இரண்டாவது காலம் பற்றி பேசினால் s இன் இரண்டாவது காலம் பற்றி பேச வேண்டும் அவை ஒரே வகையாக இருக்க வேண்டும் மேலும் இது அனைத்து காலம்களுக்கும் பொருந்தும் இது r மற்றும் s இன் அனைத்து காலம்களுக்கும் பொருந்த வேண்டும் இல்லையெனில் இந்த ஆபரேஷன் வரையறுக்கப்படவில்லை இது 2009 ஃபால் செமஸ்டரில் கற்பிக்கப்பட்ட அனைத்து படிப்புகளையும் கண்டுபிடிக்க ஒரு எடுத்துக்காட்டு க்வரி ஆகும் முதலில் 2009 ஆம் ஆண்டு ஃபால் செமஸ்டரில் கற்பிக்கப்பட்ட அனைத்து படிப்புகளையும் கண்டுபிடிப்பதற்கான ஒரு செலக்ட் ஐ நாம் செய்கிறோம் அந்த படிப்புகளின் ஐடிகளை மட்டுமே பெற ஒரு ப்ரொஜக்ட் ஐ நாம் செய்கிறோம்

இரண்டாவது எடுத்துக்காட்டு 2010 ஸ்ப்ரிங் செமஸ்டரில் கற்பிக்கப்படும் படிப்புகளை உங்களுக்குக் கூறுகிறது Πcourse idσsemester "Spring" year 2010 மேலும் 2009 ஃபால் செமஸ்டரில் கற்பிக்கப்படும் படிப்பு அல்லது 2010 ஸ்ப்ரிங் செமஸ்டரில் கற்பிக்கப்படும் படிப்பு ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க யூனியன் பயன்படுகிறது Πcourse idσsemester"Fall"year2009 Ս Πcourse idσsemester"Spring" year2010 Πcourse idσsemester"Fall"year2009 Πcourse idσsemester"Spring" year2010 செட் டிஃபரென்ஸ் செட்களின் எளிய வேறுபாடு ஆகும் r டிஃபரென்ஸ் s கள் rக்கு சொந்தமானது ஆனால் sக்கு சொந்தமானது அல்ல ஆகவே r s பெற r இல் உள்ள அனைத்து s டப்பிள்களையும் நீக்குகிறீர்கள் அவை ஒரே மாதிரியான தன்மையைக் கொண்டிருக்க வேண்டும் அதனுடன் தொடர்புடைய அட்ரிபியூட் டொமைன்கள் இணக்கமாக இருக்க வேண்டும் 2009 ஃபால் செமஸ்டரில் கற்பிக்கப்பட்ட ஆனால் 2010 ஸ்ப்ரிங் செமஸ்டரில் அல்லாத அனைத்து படிப்புகளையும் கண்டுபிடிக்க இது ஒரு எடுத்துக்காட்டு ஆகும்

இண்டெர்செக்ஷன் சப்போர்ட் இருக்கிறது ஆனால் இது ஒரு அடிப்படை ஆபரேஷன் அல்ல இது r மற்றும் s இரண்டிற்கும் சொந்தமான அனைத்து டப்பிள்களால் வரையறுக்கப்படுகிறது டிஃபரென்ஸ் ஐ இரண்டு முறை பயன்படுத்துவதன் மூலம் r இது உண்மையில் கணக்கிடப்படுகிறது மேலும் நிச்சயமாக முந்தைய எடுத்துக்காட்டைப் போலவே செட் இண்டெர்செக்ஷனின் இரண்டு ரிலேஷன்களுக்கும் ஒரே தன்மை இருக்க வேண்டும் மற்றும் தொடர்புடைய அட்ரிபியூட்க்கு காம்பெடிப்பில் டொமைன் இருக்க வேண்டும் அடுத்தது கார்டீசியன் ப்ராடக்ட் ஆகும் நாம் இரண்டு ரிலேஷன் ஐ எடுத்துக்கொள்கிறோம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்க்காக ஒரு ரிலேஷன் ஐ மற்றொன்றுக்கு ஜக்ஸ்டபோஸ் செய்கிறோம் t என்பது r இலிருந்து ஒரு டப்பிள் ஆகும் t € r q என்பது s இலிருந்து ஒரு டப்பிள் ஆகும் q € s கார்டீசியன் ப்ராடக்ட் ஐப் பெற r மற்றும் s இலிருந்து டப்பிள்களின் சாத்தியமான அனைத்து காம்போசிஷன் ஐ நாம் எடுக்கிறோம் R மற்றும் S இன் அட்ரிபியூட்கள் டிஸ்ஜாய்ண்ட் ஆக இருக்க வேண்டும் அதாவது ஸ்கீமா R இண்டெர்செக்ஷன் ஸ்கீமா S நல் ஆக இருக்க வேண்டும் R ∩ S Φ அட்ரிபியூட்ஸ் டிஸ்ஜாய்ண்ட் ஆக இல்லை என்றால் ரீநேம் பயன்படுத்த வேண்டும் மேலும் r மற்றும் s கார்டீசியன் ஆபரேஷனுக்கு முன்னர் காட்டிய ஒரு எடுத்துக்காட்டு இங்கே உள்ளது கார்டீசியன் ப்ராடக்ட் குறிப்பாக நாம் ஏற்கனவே எஸ் க்யூ எல் இல் பார்த்தபடி கம்ப்யூட்டிங்கிற்கு மிகவும் பயனுள்ள செயலாகும் ரீநேம் ஆபரேஷன் சில எக்ஸ்பிரஸன் அட்ரிபியூட்களை மறுபெயரிட உங்களை அனுமதிக்கிறது எனவே ஆபரேட்டர் Ρ மற்றும் ஒரு எக்ஸ்பிரஸன் உங்களிடம் உள்ளது P x என்ற பெயரை எக்ஸ்பிரஸனுக்குக் கொடுக்கும் மேலும் ரீநேம் x இல் பல அட்ரிபியூட்களையும் கொண்டிருக்கலாம் டிவிசன் என்பது இரண்டு ரிலேஷன்களுக்கு இடையில் பயன்படுத்தக்கூடிய ரிலேஷனல் அல்ஜீப்ராவில் உள்ள மற்றொரு ஆபரேட்டர் ஆகும் ஆனால் இது ஒரு டிரைவ்ட் செயல்பாடு கொஞ்சம் ஸ்கெட்ச் மூலம் நான் உங்களுக்குக் காண்பிக்கிறேன் இரண்டு ரிலேஷன்கள் r மற்றும் s z மற்றும் x அட்ரிபியூட்களின் செட் ஐ கொண்டிருக்கின்றன செட் z என்பது x இன் சூப்பர்செட் ஆகும் எனவே z க்கு அதிக அட்ரிபியூட் உள்ளது அதாவது ரிலேஷன் r க்கு அதிகமான அட்ரிபியூட்கள் உள்ளன z மற்றும் x க்கு இடையிலான அட்ரிபியூட்களின் வேறுபாட்டை எடுத்து அதை y Y Z X என்று அழைக்கலாம் மீதமுள்ள இந்த அட்ரிபியூட்களில் என்ன நடக்கும் என்று நாம் ஆர்வமாக உள்ளோம் Y என்பது டிஃபரென்ஸ் முழு செட் என்பது இசட் ஆகும் இப்போது இதில் நாம் விரும்புவது y அட்ரிபியூட் மட்டுமே கொண்ட ஒரு ரிலேஷன் ஐ அதாவது அந்த ரிலேஷனில் உள்ள ஒவ்வொரு டப்பிளுக்கும் அனைத்து s டப்பிள்களையும் கருத்தில் கொண்டால் அவற்றின் கிராஸ் ப்ராடக்ட் r இன் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் எனவே இங்குள்ள ஒவ்வொரு டப்பிளுக்கும் இங்கே நான்கு டப்பிள்ஸ் இருந்தால் இங்கே ஒரு டப்பிள் இந்த நான்கு டப்பிள்களையும் அதனுடன் இறுதி முடிவில் சேர்த்து வைத்திருக்க வேண்டும் அவற்றில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவை இல்லை என்றால் அந்த முடிவு இறுதி முடிவில் இடம்பெறாது டிவிசன் முடிவு T என்பது ஒரு ரிலேஷன் ஆகும் tr t மற்றும் tr X ts ts € s உடன் டப்பிள் t தோன்றினால் இதில் அடங்கும் s இல் உள்ள அனைத்து டப்பிள்களுக்கும் இது நிகழ வேண்டும் எனவே டிவிசன் என்பது ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஆபரேட்டர் இது வெவ்வேறு கொரிகளைக் கோடிங் செய்ய பெரும்பாலும் தேவைப்படுகிறது இது ஒரு டிரைவ்ட் ஆபரேஷன் ஆகும் ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் இதுதான் ரிலேஷன் r என்றும் இது ஒரு ரிலேஷன் s என்றும் நாம் r÷s கணக்கிட முயற்சிக்கிறோம் என்றும் கூறுவோம் நாம் விரும்புவது இதன் அட்ரிபியூட்க்கு மேல் இது x அட்ரிபியூட் X ஐ அமைக்கிறது இது y அட்ரிபியூட் Y ஐ அமைக்கிறது எக்ஸ் x இல் உள்ள அனைத்து மதிப்புகளை நாம் ரிலேஷனில் கொண்டிருக்க வேண்டும் Y அட்ரிபியூட் மீது பொருந்தக்கூடிய குறிப்பிட்ட டப்பிள் முடிவுக்கு செல்கிறது எனவே α முடிவுக்கு செல்கிறது ஏனெனில் நாம் α1 மற்றும் α2 இரண்டையும் r செட்டில் கொண்டிருக்கிறோம் β1 உள்ளது மற்றும் β2 கூட உள்ளது எனவே β ரிலேஷன்க்குள் செல்கிறது α1 உள்ளது மற்றும் α2 கூட உள்ளது எனவே α ரிலேஷன்க்குள் செல்கிறது γ1 உள்ளது ஆனால் γ 2 இல்லை எனவே அது முடிவில் இல்லை நான் மீண்டும் இதைச் சொல்கிறேன் s ரிலேஷனின் முழுப்பகுதியும் r இன் எக்ஸ் X அட்ரிபியூட்ஸ்களுக்கு மேல் இருக்க வேண்டும் இந்த இரண்டையும் ஒன்றாகக் கவனியுங்கள் அது நடந்தால் y இல் உள்ள அட்ரிபியூட் தேர்ந்தெடுக்கப்படும் அதனால்தான் α மற்றும் β கொண்ட முடிவுகளைப் பெறுகிறோம் மேலும் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் r ஐந்து அட்ரிபியூட்களைக் கொண்டுள்ளது இது X ஐ கொண்டுள்ளது இது எக்ஸ் இரண்டு அட்ரிபியூட்கள் இவை Y மூன்று அட்ரிபியூட்கள் நாம் கவனிக்க வேண்டியது r இல் உள்ள டப்பிள்ஸ் ஆகும் அங்கு Y க்கு மேலான மதிப்புகள் ஒரே மாதிரியாக இருக்கும் மேலும் X இன் முழு டேபிளையும் s ரிலேஷனின் மேல் X அட்ரிபியூட்களுக்கு பெற முடியும் எனவே இங்கே பார்த்தால் a1 b1 a1 b1 இவை ஒரே மாதிரியானவை எனவே இங்கே பார்த்தால் இந்த டப்பிள் முடிவுக்குச் செல்லும் ஆனால் இந்த டப்பிள் β a γ முடிவுக்குச் செல்லாது ஏனென்றால் β a γ க்கு b 1 இல்லை b 3 நீங்கள் கருத்தியல் ரீதியாகப் பார்த்தால் இதனால் தான் இது டிவிசன் என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் இதை இங்கே பெறுகிறீர்கள் இது முழுவதையும் நாம் பிரிக்கும் வழியைப் போன்றது பரந்த அட்ரிபியூட்களில் ஒரே மாதிரியாக இருக்கும் டப்பிள்கள் இறுதி முடிவில் சேருகின்றன இது டிவிசன் ஆபரேஷன் ஆகும் இன்ஸ்ட்ரக்டர் "1" உடன் ஏ மற்றும் பி கோர்ஸ்களை எடுத்த ஸ்டுடென்ட் ஐ இந்த டிவிசன் செயல்பாட்டில் இருந்து கண்டுபிடிக்க முடியும் எனவே ரிலேஷனல் அல்ஜீப்ராவில் ஒரு அடிப்படை எக்ஸ்பிரஸன் டேட்டாபேஸில் உள்ள ஒரு ரிலேஷனைக் கொண்டிருக்கலாம் அது ஒரு இன்ஸ்டன்ஸ் அல்லது கொடுக்கப்பட்டதை மாற்றாத கான்ஸ்டன்ட் ரிலேஷன் ஆக இருக்கலாம் பின்னர் செலக்ட் selectσ ப்ரொஜக்ட் projectΠ யூனியன் unionՍ செட் டிஃபரென்ஸ் set difference கார்டீசியன் ப்ராடக்ட் Cartesian product× மற்றும் ரீநேம் renameΡ ஆகிய ஆறு ஆபரேஷன்கள் உள்ளன அவை எல்லா வகையான வெவ்வேறு ரிலேஷனல் அல்ஜீப்ரா பார்முலாவையும் டிரைவ்ட் ஆபரேஷன்களையும் தரக்கூடும் மேலும் எஸ் க்யூ எல் இல் பார்த்த எதையும் இந்த ரிலேஷனல் அல்ஜீப்ரா அடிப்படையில் வெளிப்படுத்தலாம் இப்போது ரிலேஷனல் அல்ஜீப்ரா முற்றிலும் தனித்துவமான ஒன்றல்ல அதே விஷயத்தை மற்ற பார்முலேசன்களின் அடிப்படையில் செய்ய முடியும் என்பதைப் பார்க்கலாம் இரண்டாவது பார்முலேசன் டப்பிள் ரிலேஷனல் கால்குலஸ் என்று அழைக்கப்படுகிறது இது ப்ரொஸிஸ்ரல் அல்லாதது ரிலேஷனல் அல்ஜீப்ரா என்பது ப்ரொஸிஸ்ரல் ஏனெனில் நீங்கள் உண்மையில் என்ன ஆபரேஷன்கள் என்பதை விளக்குகிறீர்கள் அல்லது விவரிக்கிறீர்கள் டப்பிள் ரிலேஷனல் கால்குலஸில் கண்டிஷன் என்ன என்பதை மட்டுமே நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் இந்த கண்டிஷன் ஐ பூர்த்திசெய்யும் டப்பிள்கள் ரிலேஷன் ஐ உருவாக்குகின்றன p என்பது ஒரு ப்ரீடிகேட் ஆகவே ப்ரீடிகேட் ஐ திருப்திப்படுத்தும் டப்பிள் t எதுவாக இருந்தாலும் சேர்த்துக் கொள்ளலாம் a என்பது ஒரு அட்ரிபியூட் என்றால் t A அட்ரிபியூட் A இல் உள்ள டப்பிளின் மதிப்பைக் குறிக்கும் A என்பது ஒரு அட்ரிபியூடாக இருக்கலாம் அல்லது அட்ரிபியூட்களின் செட் ஆகவும் இருக்கலாம் மேலும் t € r p என்பது சொன்னது போலவே ஒரு ப்ரீடிகேட் கால்குலஸ் பார்முலா இது ஒரு அட்ரிபியூட்கள் அல்லது கான்ஸ்டன்ட்களின் செட் ஆக இருக்கலாம் இது உங்கள் உதவிக்காக நீங்கள் ப்ரீடிகேட் கால்குலஸுடன் துருப்பிடித்திருந்தால் ஒரு ப்ரீடிகேட் கால்குலஸை அட்ரிபியூட்கள் மற்றும் கான்ஸ்டன்ட்களின் செட் ஆக குறிப்பிடுவீர்கள் இது ஆறு கம்ஃப்பரீசன் ஆபரேட்டர்களைக் கொண்டுள்ளது இவை அனைத்தும் கனெக்டிவ்களின் செட் ஆகும் இவை அனைத்தும் ப்ரொப்பொசிஷனல் கால்குலஸுக்கு சமமானவை ⇒ இல் x உண்மை என்றால் y என்பது உண்மை x என்பது பொய்யானது என்றால் முழு விஷயமும் உண்மைதான் ப்ரீடிகேட் கால்குலசில் முதன்மையாது என்னவென்றால் அது எக்ஸிசிஸ்டென்சியல் அளவைக் கொண்டுள்ளது அது Q ஐ திருப்திப்படுத்தும் குறைந்தது ஏதாவது ஒரு டப்பிள் t ஐ கண்டுபிடிக்க முடிந்தால் Q இல் t உள்ளது என்று கூறுகிறது இதேபோல் ஒரு யூனிவெர்சல் அளவு உள்ளது அங்கு எல்லா t € r க்கும் Q என்பது உண்மைதான் அதாவது r இன் அனைத்து டப்பிள்களும் Q ஐ திருப்தி செய்கிறது டப்பிள் ரிலேஷனல் கால்குலஸில் அனைத்து கண்டிஷன்களும் ப்ரீடிகேட்களும் இந்த வகையான பார்முலா ஆகும் அதனால் நாம் எதையும் குறிக்க முடியும் ரிலேஷனல் செட்களைக் கையாளும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் எல்லையற்ற ரிலேஷன்களை உருவாக்கக்கூடிய டப்பிள் ரிலேஷனல் கால்குலஸ் எக்ஸ்பிரஸன் ஐ எழுத முடியும் எல்லையற்ற ரிலேஷன்களை இயற்கையாகவே பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது r என்பது ஒரு ரிலேஷன் ¬ t € r என்று எழுத இருக்கிறோம் இது r இன் காம்ப்ளிமென்ட் செட் ஆகும் டொமைன் எல்லையற்றது என்றால் இதுவும் எல்லையற்றது எனவே இதுபோன்ற ரிலேஷனல் எக்ஸ்பிரஸன் ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே நாம் இதைச் செய்ய விரும்பும் போதெல்லாம் சில கூடுதல் கண்டிஷன்களை வைப்பதன் மூலம் இதைப் பாதுகாக்க விரும்புகிறோம் மேலும் எந்தவொரு எக்ஸ்பிரஸனும் டப்பிள் ரிலேஷனல் கால்குலஸில் ஒரு பாதுகாப்பான எக்ஸ்பிரஸன் இது நமக்கு வரையறுக்கப்பட்ட டப்பிள்களைக் கொடுக்கும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் மூன்றாவது பார்மலிசமானது டொமைன் ரிலேஷனல் கால்குலஸ் என அழைக்கப்படுகிறது இது டப்பிள் கால்குலஸைப் போலவே ப்ரொஸிஸ்ரல் அல்லாதது மற்றும் இகுவளென்ட் ஆகும் இது டப்பிள் ரிலேஷனல் கால்குலஸுடன் மிகவும் ஒத்திருக்கிறது நாம் டப்பிள் ரிலேஷனல் கால்குலஸை நினைவு கூர்ந்தால் ஒரே வித்தியாசம் P போன்ற டப்பிள்களின் செட் ஐ எழுதுகிறோம் அதாவது டப்பிள் t ப்ரீடிகேட் P ஐ திருப்திப் படுத்தும் ஆனால் இங்கு ஒரு டப்பிள் வேரியபிள் எழுதுவதற்கு பதிலாக அதன் அனைத்து காம்போனென்ட்களின் அடிப்படையில் அதை விரிவுபடுத்துகிறோம் t இன் வெவ்வேறு காம்போனென்ட்களின் மதிப்புகளை வெவ்வேறு n அட்ரிபியூட்ஸ்களாக எழுதுகிறோம் ஒரு டப்பிள் வேரியபிளுக்கு பதிலாக இது n வேரியபிள்களாக x1 x2 x3 xn உருவாகிறது ப்ரீடிகேட் இந்த n வேரியபிள்களை வைத்து உருவாகிறது ஒவ்வொரு x ம் வெவ்வேறு டொமைன் மதிப்புகள் மற்றும் டொமைன் வேரியபிள்கள் எனவே இது டொமைன் ரிலேஷனல் கால்குலஸ் என்ற பெயருக்கான காரணத்திற்கு வழிவகுக்கிறது இப்போது நாம் பார்த்த மூன்று பார்மலிசம்களின் நேரடி மாத்தமட்டிக் ப்ரூப்களுக்குச் செல்ல மாட்டோம் ஆனால் அடுத்த இரண்டு ஸ்லைடுகளில் அவை இயற்கையில் சமமானவை என்பதை நான் காட்டுகிறேன் இதன் பொருள் என்னவென்றால் நான் ஒரு எக்ஸ்பிரஸன் ஐ ரிலேஷனல் அல்ஜீப்ராவில் எழுத முடிந்தால் சமமான எக்ஸ்பிரஸன் ஐ டப்பிள் ரிலேஷனல் கால்குலஸிலும் டொமைன் ரிலேஷனல் கால்குலஸிலும் எழுத முடியும் அதே போல் மற்றவற்றையும் எழுத முடியும் எனவே ஒரு பார்மலிசம்படி நான் ஒரு எக்ஸ்பிரஸன் ஐ எழுத முடிந்தால் மற்ற இரண்டு பார்மலிசம்படி சமமான எக்ஸ்பிரஸன்களை எழுத முடியும் டப்பிள் ரிலேஷனல் கால்குலஸ் மற்றும் டொமைன் ரிலேஷனல் கால்குலஸ் ஆகியவற்றுக்கு இடையில் பார்ப்பது மிகவும் எளிதானது ஏனெனில் ஒன்று முழு டப்பிளையும் ஒற்றை வேரியபிள் ஆக மட்டுமே குறிக்கிறது மற்றொன்று அதை n டொமைன் வேரியபிள்களின் அடிப்படையில் குறிக்கிறது அவற்றின் இகுவளென்ஸ் மிகவும் ஒத்திருக்கிறது ப்ரீடிகேட் கால்குலஸ் பார்முலா மட்டும் மாற வேண்டும் ஆனால் ரிலேஷனல் அல்ஜீப்ராக்கும் கால்குலிக்கும் இடையிலான இகுவளென்ஸ்க்கு இது மிகவும் தெளிவாக இல்லை அடிப்படை ஆபரேஷன்களின் சில எடுத்துக்காட்டுகளை நாம் காண்பிக்கலாம் உதாரணமாக செலக்ட் ஆபரேஷன் ஐ எடுத்துக் கொள்வோம் நாம் அதற்கான ஆதாரத்தைக் காட்டவில்லை சில எடுத்துக்காட்டுகளைப் பார்க்கிறோம் ஒரு ரிலேஷன் r இல் இரண்டு அட்ரிபியூட்ஸ் A B உள்ளது அங்கு நாம் b 17 ஆக இருக்கும் அனைத்து டப்பிள்களையும் சேகரிக்க விரும்புகிறோம் இதைத்தான் நாம் ரிலேஷனல் அல்ஜீப்ராவில் எழுத விரும்புகிறோம் இயற்கையாகவே டப்பிள் ரிலேஷனல் கால்குலஸில் நாம் முதல் கண்டிஷனை எளிதாக எழுதலாம் நீங்கள் அதை r இல் செய்கிறீர்கள் எனவே t என்பது r க்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் மற்றும் கண்டிஷன் B 17 ஆக இருக்க வேண்டும் t | t € r B 17 இந்த ப்ரீடிகேட் டொமைன் கால்குலஸில் டப்பிள் கால்குலஸில் உள்ள அதே செட் ஐ அல்லது அதே ரிலேஷன் ஐ குறிக்கும் a மற்றும் b ஆகிய ஒன்றாக எடுத்துக் கொள்ளப்பட்ட இரண்டு காம்போனென்ட்ஸ் உள்ளன எனவே காம்போனென்ட் r க்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் மற்றும் காம்போனென்ட் b 17 க்கு சமமாக இருக்க வேண்டும் a b | a b t € r b 17 எனவே ஒரு ரிலேஷனல் அல்ஜீப்ராவிற்கும் அதனுடன் தொடர்புடைய டப்பிள் கால்குலஸ் அல்லது டொமைன் கால்குலஸ் எக்ஸ்பிரஸன்களுக்கும் இடையிலான இகுவளென்ஸ் ஐப் பார்ப்பது மிகவும் நேரடியானது என்பதை நீங்கள் காணலாம் ஆனால் இது ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் நிச்சயமாக இதை ஒரு ப்ரூப் ஆக எளிதில் ஜெனெரலைஸ் படுத்த முடியும் இதேபோல் ஒரு ப்ரொஜெக்ட்ல் நாம் ஒரு புதிய ரிலேஷன் ஐ உருவாக்க முயற்சிக்கிறோம் அங்கு A அட்ரிபியூட்ஸ் மட்டுமே இருக்க வேண்டும் எனவே டப்பிள் t இல் A அட்ரிபியூட்ஸ் இருக்க வேண்டும் நான் இந்த டப்பிள் t ஐ ப்ரொஜெக்ட் செய்தால் என் அசல் ரிலேஷன் r இல் சில டப்பிள் p A அட்ரிபியூட்ஸ் உடன் இருக்க வேண்டும் இதுதான் ரிலேஷனல் அல்ஜீப்ராவிலும் உள்ளது இங்கே a வை மட்டும் வைத்து விட்டு எல்லாவற்றையும் அழிக்கவும் என்று நாம் சொல்கிறோம் அங்கே a மதிப்பைக் கொண்ட ஒரு டப்பிள் t ஐப் பெற முடிந்தால் r இல் ஒரு டப்பிள் p அதே அட்ரிபியூட்க்கு அதே மதிப்பைக் கொண்டு இருக்க வேண்டும் எனவே இந்த ப்ரொஜெக்ட்க்கு சமமான அதே விஷயத்தை டொமைன் கால்குலஸில் எழுதலாம் இதன் மூலம் நீங்கள் அதை கவனமாகப் படித்து நம்பிக் கொள்ளலாம் ரிலேஷனல் அல்ஜீப்ராவிலும் டப்பிள் கால்குலஸிலும் இதை இணைக்கலாம் இங்கே நீங்கள் ஒரு ரிலேஷனுக்கு ஒரு ஆபரேஷன் ஐ பயன்படுத்துகிறீர்கள் செலக்ட் பின்னர் மற்றொன்று ப்ரொஜெக்ட் நீங்கள் இணைப்பது ப்ரொஜெக்ட் இன் ஒரு பகுதியாகும் ஆனால் இந்த கண்டிஷன் ப்ரொஜெக்ட் இல் இருந்து வந்து மொத்த ப்ரீடிகேட் கால்குலஸ் ப்ரீடிகேட் ஐ பெறுகிறது ரிலேஷனல் அல்ஜீப்ராவின் ஒருங்கிணைந்த எக்ஸ்பிரஸன் டப்பிள் கால்குலஸ் எக்ஸ்பிரஸன் ஐ உங்களுக்குக் கொடுக்கும் நிச்சயமாக டொமைன் கால்குலஸிலும் இதேபோன்ற முறையில் நடக்கும் நிச்சயமாக யூனியன் நேரடியானது எனவே அதை நீங்களே செய்யலாம் செட் டிஃபரென்ஸும் மிகவும் நேரடியானது உண்மையில் செட் கோட்பாட்டளவில் எந்தவொரு ரிலேஷனல் அல்ஜீப்ரா டெஃபனிஷன் ஆபரேஷன்களும் ஒரு டப்பிள் கால்குலஸ் பார்முலா ஆகும் அவற்றை நீங்கள் விரிவுபடுத்தி டொமைன் கால்குலஸிலும் எழுதலாம் இண்டெர்செக்ஷனும் அதே வழியில் செயல் படுகிறது இது r மற்றும் s இரண்டிற்கும் சொந்தமான டப்பிள்களைக் குறிக்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு கொண்டது ஏனென்றால் எனக்கு ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருந்தால் அதில் ஒரு டப்பிள் t இருந்தால் r ரிலேஷனில் ஒரு டப்பிள் tuple p இருக்க வேண்டும் p € r இடது ரிலேஷன் s ரிலேஷனில் ஒரு tuple q இருக்க வேண்டும் q € s வலது ரிலேஷன் எனவே இறுதி டப்பிள் t r ரிலேஷன் அட்ரிபியூட்களில் p உடன் பொருந்துகிறது மற்றும் s ரிலேஷன் அட்ரிபியூட்களில் q உடன் பொருந்துகிறது இந்த கண்டிஷன்கள் அனைத்தும் ஒன்றாக நடந்தால் இயற்கையாகவே இந்த டப்பிள் t கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இல் இருக்கும் எனவே நீங்கள் எடுத்துக்காட்டுகளை எடுத்து இதைச் செய்து இவை உண்மையில் சமமானவை என்று நம்பிக் கொள்ளலாம் நாச்சுரல் ஜாயின் ஐ நாம் இதேபோல் வரையறுக்க முடியும் நாச்சுரல் ஜாயின்கான ரிலேஷனல் அல்ஜீப்ரா எக்ஸ்பிரஸன் உண்மையில் டப்பிள் மற்றும் டொமைன் கால்குலியில் ஒத்த சமநிலைகளைக் கொண்டுள்ளது என்பதை நம்ப ஒரு பயிற்சியாக இதை விட்டு விடுகிறேன் டிவிஷன் ஐ ஒரு டிரைவ்ட் ஆபரேஷனாக நாம் காண்பித்தோம் ரிலேஷனல் அல்ஜீப்ராவில் மற்ற ஆபரேஷன்களைப் பயன்படுத்தி எவ்வாறு டிவிஷன் ஐ எழுத முடியும் என்பதை நாம் காட்டவில்லை நான் அதை ஒரு பயிற்சியாக விட்டுவிடுகிறேன் இங்கே நான் காண்பிப்பது டப்பிள் கால்குலஸில் குவான்டிபையர் ஐ பயன்படுத்தி எழுதிய டிவிஷன் இங்கே முதன்முறையாக யூனிவெர்சல் குவான்டிபையர் ஐ டிவிஷன் போது முழு s டேபிளும் நாம் கூறியது போல y அட்ரிபியூட்களின் டப்பிள் பகுதிக்கு கிடைக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த பயன்படுத்துகிறோம் அது ரிசல்ட் ஆக சேகரிக்கப்படும் சுருக்கமாக நாம் முதன்மையாக ரிலேஷனல் அல்ஜீப்ராவை சில எடுத்துக்காட்டுகளுடன் விவாதித்தோம் நாம் டப்பிள் ரிலேஷனல் மற்றும் டொமைன் ரிலேஷனல் கால்குலஸை அறிமுகப்படுத்தியுள்ளோம் அல்ஜீப்ரா மற்றும் கால்குலி ஆகியவை சமமானவை என்பதை நாம் விளக்கியுள்ளோம் சமநிலையைப் புரிந்துகொள்ள கூடுதல் எடுத்துக்காட்டுகளைச் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் உண்மையிலேயே ஆர்வமாக இருந்தால் அவற்றின் சமநிலையை முறையாக நிரூபிக்க முயற்சிக்கவும்